அனைவருக்கும் வணக்கம் ஐஐடி கான்பூரில் இருந்து மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக் படிப்புக்கு மீண்டும் வரவேற்கிறேன்

நாம் 5 வது வார தொகுதி 2 இல் இருக்கிறோம் இது இந்த பாடத்தின் 26 வது விரிவுரை நான் ஏற்கனவே கூறியது போல் நாம் பாதியைக் கடந்துவிட்டோம் அடுத்த பாதியில் இருக்கிறோம் ஏற்கனவே நாம் அடுத்த பாதியின் இரண்டாவது தொகுதியில் இருக்கிறோம் பாடத்தின் இரண்டாம் பாதியில் நான் உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் பொருத்தமான தொகுதியுடன் தொடங்கினேன் இது தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பாடல் தொடர்பானது எனவே முந்தைய விரிவுரையிலும் நான் அதைத் தொடங்கினேன் இதில் குறிப்பாக மொபைல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தாக்கம் தவறான பயன்பாடு தாக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப் போகிறேன் இது உங்களுக்கு ஒரு வகையான மொபைல் ஆளுமையை எவ்வாறு தருகிறது எனது சொற்பொழிவைத் தொடங்குவதற்கு முன்பு முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் பொதுவாகத் தகவல்தொடர்புகளில் தொழில்நுட்பத்தின் தாக்கம் மற்றும் தாக்கம் பற்றி முந்தைய விரிவுரையில் இருந்து இந்த வாரத்தைத் தொடங்கினேன் எனவே நாம் தகவல் யுகத்தில் வாழ்கிறோம் பின்னர் அனைத்து உயர் தொழில்நுட்ப தொழில்நுட்பமும் நமக்கு மேம்பட்ட நன்மைகளை வழங்கியுள்ளது வழங்கியுள்ளது ஆனால் அதே நேரத்தில் அது நமது ஆளுமையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்காது அந்தச் சூழலில் டோனா ஹராவே பயன்படுத்திய நாவல் சொல்லை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் நாம் இடையில் சிக்கியிருக்கும் வகையான ஆளுமையை சைபோர்க்ஸ் என்று தீர்மானித்து அழைத்தார் அதாவது சைபர்நெடிக் உயிரினங்கள் நாம் பாதி இயந்திரம் மற்றும் பாதி மனிதர்கள் என்பதைக் குறிக்கின்றன உயிரியல் மற்றும் இயந்திர கூறுகளுக்கு இடையிலான மங்கலான இடைமுகத்தின் காரணமாக இந்த மனித அடையாளத்தை ஓரளவு இழந்துவிட்டோம் உயிரியல் என்றால் என்ன உண்மையில் தொழில்நுட்பம் என்றால் என்ன என்பதை நம்மால் உண்மையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே காலத்தின் அந்த கட்டத்தை நாம் அடைந்துவிட்டோம் மனித ஆசிரியர்களின் அனைத்து ஊடக விரிவாக்கங்களையும் உண்மையானவை என்று கருதுவதன் மூலம் நாம் சைபோர்க்குகளாக மாறினோம் தொழில்நுட்பக் கூறுகள் மனித அடையாளத்தை வரையறுத்து வழங்குகின்றன அனைத்து தொழில்நுட்ப பொருட்களுக்கும் நான் உதாரணம் தருகிறேன் நீங்கள் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள் நீங்கள் பயன்படுத்தும் டேப்லெட் வகை நீங்கள் பயன்படுத்தும் மடிக்கணினி வகை உங்களிடம் உள்ள கார்கள் நீங்கள் எந்த வகையான நபர் எவ்வளவு பணக்காரர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு திருப்தியானவர் எவ்வளவு மகிழ்ச்சியானவர் எவ்வளவு துன்பமானவர் மற்றும் அனைத்தையும் சொல்ல அவை அனைத்தும் முயற்சி செய்கின்றன இந்த கேஜெட்டுகள் உங்களை வரையறுக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் உணர்கிறீர்கள் ஆனால் அது வேறு வழியில் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த உந்துதல்களை வளர்க்க முயற்சிப்பவராகவும் உங்கள் ஆளுமையின் உள் மையத்தை வளர்க்க முயற்சிப்பவராகவும் இருந்தால் வெளிப்புற புறங்கள் உண்மையில் உங்கள் அடையாளத்தை பாதிக்காது உண்மையில் உங்கள் சிந்தனையையும் பாதிக்காது அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே உங்களுக்குச் சொந்தமான கார் உங்களை வரையறுக்கவில்லை ஆனால் உங்களுக்குள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உண்மையில் உங்களை வரையறுக்கிறது மற்றும் வகைப்படுத்துகிறது எனவே நீங்கள் அந்த சிந்தனையை மாற்ற வேண்டும் அது மிக முக்கியமானது மற்றும் உண்மையில் தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்படும் மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் இயந்திரம் மனிதன் போல் நடத்தப்படுகிறது மற்றும் மனிதன் ஒரு இயந்திரம் போல நடத்தப்படுகிறான் எனவே அந்த சூழலில் உண்மையில் மகனின் விரல்களை காயப்படுத்திய தந்தையின் கதையைப் பற்றி நான் உங்களுக்குச் சொன்னேன் பின்னர் மகன் தன்னை உண்மையிலேயே மிகவும் நேசிக்கிறான் என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டார் மேலும் இழந்த விரல்கள் என்ற உயிரியல் கூறுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது அதேசமயம் காரில் மகனால் ஏற்பட்ட கீறல் உடனடியாக அகற்றப்படலாம் ஏற்கனவே நிகழ்ந்த சைபர் ஆதாய மாற்றம் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் நம்மைப் பாதிக்கிறது இந்த சூழலில் இந்த பின்னணியில் நாம் மூன்று முக்கியமான முக்கிய வார்த்தைகளைக் கேட்க வேண்டும் ஒன்று கட்டுப்பாடு மற்றொன்று நன்மை மற்றும் மூன்றாவது தேர்வு தொழில்நுட்பத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் போன்ற மிகவும் சுய விசாரணை கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் தொழில்நுட்பத்திற்கு வழிகாட்டுவது யார் தொழில்நுட்பத்திற்கு நம்மை வழிநடத்துவது யார் நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்ப கேஜெட்களை நாம் உண்மையில் கட்டுப்படுத்துகிறோமா அல்லது யாரேனும் நம்மை கட்டுப்படுத்துகிறார்களா இதன் மூலம் யார் பயனடைகிறார்கள் நாம் உண்மையில் பயனடைகிறோமா அல்லது வேறு யாராவது பயனடைகிறார்களா சில தொழில்நுட்ப சாதனங்களை வாங்குவதிலும் வைத்திருப்பதிலும் இல்லாமல் இருப்பதிலும் நமக்கு உண்மையில் ஒரு தேர்வு இருக்கிறதா அல்லது யாராவது நமக்காக இவற்றைத் தேர்வு செய்கிறார்களா எனவே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இவை மற்றும் பதில்கள் உங்களுக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்தும் அதற்கேற்ப உங்கள் ஆளுமையை நீங்கள் மாற்றலாம் இப்போது இதில் மொபைல் செல்போன் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து கவனம் செலுத்துவோம் இது உண்மையில் நமது ஆளுமையை எவ்வாறு மாற்றுகிறது அல்லது அது எப்படி நம்மைப் பெரிதும் மாற்றியுள்ளது அதிலிருந்து மனிதகுலத்தை நாம் எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் முதலில் மொபைல் போன்கள் உண்மையில் எந்த நோக்கத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டன என்பதைப் பார்த்தால் நிலைத்தன்மைக்கு எதிராக இயக்கத்தை வழங்குவதே இதன் நோக்கம் எனவே லேண்ட் ஃபோன் உண்மையில் தரையுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசியாகும் அதேசமயம் இந்த செல்போன் ரேடியோ அலைகளைப் பயன்படுத்தும் தொலைபேசியைப் போலல்லாமல் ஒலி சமிக்ஞைகளை மின்சாரமாக மாற்றுகிறது மீண்டும் அதே செயல்முறையை மாற்றியமைக்கிறது இங்கே அது சமிக்ஞைகளை அனுப்ப ரேடியோ அலைகளைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் அதை நகர்த்தக்கூடியதாக மாற்ற முடியும் எனவே வீட்டில் இருந்து அழைப்பில் கலந்துகொள்வதற்குப் பதிலாக நீங்கள் எங்கும் இருக்கலாம் பின்னர் தொலைதூர இடத்திலிருந்து கூட ஒருவருடன் பேசலாம் மேலும் முக்கிய நோக்கம் நேரத்தை மிச்சப்படுத்துவதாகும் எல்லா நேரத்திலும் வெளியே எங்காவது சென்று நிற்பதற்குப் பதிலாக பின்னர் ஒரு வரிசையில் நிற்பதற்கு பதிலாக நீங்கள் உடனடியாக யாரையாவது அழைக்கலாம் மற்றொரு நோக்கம் என்னவென்றால் நீங்கள் ஒரு விபத்தில் சிக்குவது போன்ற அவசர காலங்களில் உதவுவதாகும் அல்லது நீங்கள் ஒரு வகையான மாரடைப்பு அல்லது எந்தவொரு அவசரநிலையையும் அனுபவிக்கிறீர்கள் அங்கு உங்கள் இருப்பு தேவைப்படுகிறது அல்லது உங்கள் கவனம் இங்கு இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் அதைப் பயன்படுத்தக்கூடிய ஒருவரை அழைக்க வேண்டும் மற்றொரு சுவாரசியமான அம்சம் என்னவென்றால் நீங்கள் நேரடியாகச் செல்வதற்குப் பதிலாக தொலைபேசியை அழைப்பதற்கான நேரத்தை அல்லது லேண்ட் லைனை நோக்கிச் செல்லும் நேரத்தைக் கூட மிச்சப்படுத்தலாம் எனவே நீங்கள் உடனடியாக அதை உங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து யாரையாவது அழைக்கலாம் ஒட்டுமொத்தமாக இது மனித தொடர்பை இறுக்கமாக வைத்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் சில கேள்விகளைக் கேட்க வேண்டும் இந்த மொபைல் போன் உண்மையில் இந்த நோக்கத்திற்காக சேவை செய்கிறதா நீங்கள் அதை கவனமாகப் பார்த்தால் செல்போன்கள் உண்மையில் அவற்றின் அசல் நோக்கத்திலிருந்து விலகிவிட்டன இந்த நாட்களில் நம்மிடம் உள்ள ஸ்மார்ட் போன்களுடன் ஒருவர் மின்னஞ்சலை சரிபார்க்கலாம் விளையாட்டுகளை விளையாடலாம் சமூக ஊடகங்களில் அரட்டை அடிக்கலாம் பாடல்களைக் கேட்கலாம் திரைப்படங்களைப் பார்க்கலாம் குறுஞ்செய்திகளை அனுப்பலாம் மற்றும் பல எனவே இது ஒரு கேமராவின் செயல்பாட்டைச் செய்கிறது பின்னர் அது இன்று நாம் நினைத்துப் பார்க்க முடியாத பல பயன்பாடுகளுடன் வெளிவந்துள்ளது ஸ்மார்ட் போன்களில் தொழில்நுட்பத்தில் கற்பனை செய்ய முடியாத முன்னேற்றம் இப்போது தொலைதூரத்தில் குரல் மூலம் தகவல்தொடர்புகளை எளிதாக்கும் அசல் நோக்கம் மறந்துவிட்டது மறந்துவிட்டது எனவே இது நிச்சயமாக மனிதகுலத்தின் அழிவை ஏற்படுத்துகிறதா மற்றும் அது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் இப்போது நாம் அதற்குள் செல்வதற்கு முன் உங்களை ஒரு வகையான சோதனைக்கு உட்படுத்துவோம் ஒரு எளிய சோதனை மற்றும் இந்த கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொண்டு பின்னர் பதிலளிக்க முயற்சிக்கவும் பதில் உண்மையில் அதிர்வெண் அடிப்படையில் உள்ளது பின்னர் நீங்கள் எவ்வளவு ஆம் என்று சொல்கிறீர்கள் அல்லது எவ்வளவு வலுவாக இல்லை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு வலுவாக ஒப்புக்கொள்கிறீர்கள் இந்த தொலைபேசிகளுடன் நீங்கள் எவ்வளவு வலுவாக உடன்படவில்லை இப்போது நீங்கள் மோபோர்க் ஆகிவிட்டீர்களா என்பதை சோதனை உங்களுக்குச் சொல்லும் சைபோர்க்ஸின் அடிப்படையில் டோனா ஹராவே பயன்படுத்தும் வார்த்தையை வைத்து நான் விளையாடுகிறேன் மொபார்க்ஸ் சைபர்நெடிக் உயிரினங்களைப் போலவே நீங்கள் நடமாடும் உயிரினங்களாக மாறிவிட்டீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது இவை நாம் சோதனையில் வைக்கக்கூடிய சில கேள்விகள் பின்னர் நீங்கள் இதற்கு முடிந்தவரை நேர்மையாக பதிலளிக்க முயற்சிக்கவும் நீங்கள் உங்கள் மொபைலுடன் தூங்கி எழுந்திருக்கிறீர்களா எனவே தூங்கச் செல்லும் போது நீங்கள் பாடல்களைக் கேட்பது அல்லது இனிமையான இசையைக் கேட்பது அல்லது தூங்குவதற்கு முன் திரைப்படத்தைப் பார்ப்பது அல்லது நீங்கள் எதையும் செய்வது போன்றது ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த மொபைல் உங்களுக்குத் தேவைப்படும் பின்னர் நீங்கள் உங்கள் மொபைலுடன் எழுந்திருக்கிறீர்களா அதாவது மொபைல் தான் உங்களை எழுப்புகிறது மற்றும் நீங்கள் எழுந்தவுடன் முதலில் உங்கள் கைபேசியைப் பார்க்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் கடைசியாகப் பார்ப்பதும் காலையில் நீங்கள் முதலில் பார்ப்பதும் இதுதான் நீங்கள் எப்போதும் உங்களுடன் மொபைல் வைத்திருக்கிறீர்களா அலைபேசியில் இருந்து விடுபடும் நேரம் ஏதேனும் உள்ளதா எனவே உங்களுக்கு சில மொபைல் இல்லாத ம நேரங்கள் உள்ளனவா நடைபயிற்சி போது சிலர் வீட்டில் மொபைலை வைத்துவிடுகிறார்கள் அவர்கள் நடக்கச் செல்லும்போது மொபைல் தொந்தரவு செய்வதை அவர்கள் விரும்பவில்லை சிலர் கோயில் அல்லது மசூதி அல்லது தேவாலயத்திற்கு பிரார்த்தனை செய்யச் செல்லும்போது அல்லது அவர்கள் எளிய தியானம் அல்லது யோகா போன்ற அமர்வுக்குச் செல்லும்போது கூட அவர்கள் மீண்டும் கைபேசிகளை வீட்டிலேயே விட்டுவிடுகிறார்கள் எனவே நீங்கள் சில விளையாட்டுகளை விளையாடும்போது கூட எனவே நீங்கள் மொபைலை வீட்டிலேயே விட்டுவிட்டு உங்கள் சொந்த ஆளுமைக்காக உங்கள் சொந்த மன ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செய்யும் செயல்களில் முழுமையாக கவனம் செலுத்தும் நேரமா இது நீங்கள் சிறிது ஓய்வு நேரத்தை வழங்குகிறீர்களா மணிக்கட்டு கடிகாரம் அணிவதை நிறுத்திவிட்டீர்களா இது நீங்கள் கேட்க வேண்டிய மற்றொரு கேள்வி எனவே பலர் இந்த பழக்கத்தை முற்றிலுமாக இழந்துள்ளனர் உண்மையில் இது முற்றிலும் தேவையற்றது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் மணிக்கட்டு கடிகாரத்தை அணிய வேண்டியதில்லை நீங்கள் நேரத்தை சரிபார்க்க மொபைல் போனை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் இன்னும் சில கேள்விகள் ஒரு மியூசிக் பிளேயரில் இருந்து இசையைக் கேட்பதை நிறுத்திவிட்டீர்களா எனவே உங்களிடம் பல்வேறு வகையான கேசட் பிளேயர் இருந்த நேரங்கள் இருந்தன பின்னர் மீண்டும் டிவிடி பிளேயர் இருந்தது பின்னர் சிடி பிளேயர் மற்றும் பின்னர் ஒலி பேச்சாளர்களுடன் பொருத்தப்பட்ட இசை அமைப்பைக் கொண்ட அனைத்து வகையான பிளேயர்களையும் கொண்டிருந்தீர்கள் இப்போது நீங்கள் அதைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது அதை நிறுத்திவிட்டீர்களா பின்னர் உங்கள் மொபைல் மூலம் மட்டுமே இசையைக் கேட்க விரும்புகிறீர்கள் தொலைக்காட்சியில் செய்தி பார்ப்பதை நிறுத்திவிட்டீர்களா எனவே நீங்கள் சில பயன்பாடுகளை வைத்துள்ளீர்கள் பின்னர் தொலைக்காட்சியில் செய்திகளைச் சரிபார்க்க பயன்பாடுகளை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு கால்குலேட்டரைப் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டீர்கள் எனவே நீங்கள் உங்கள் மேசையில் இருந்து கால்குலேட்டரை முற்றிலுமாக அகற்றிவிட்டீர்களா அல்லது ஒரு கால்குலேட்டரை ஒருபோதும் வாங்கவில்லையா ஏனென்றால் நீங்கள் கைபேசியில் இருந்து ஒரு பயன்பாட்டைப் பயன்படுத்தலாம் மற்றும் அதைச் சரிபார்க்க பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் முகவரி புத்தகம் தொலைபேசி புத்தகத்தைப் பயன்படுத்துவதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களா எனவே முகவரி நோட்டுப் புத்தகத்தில் முகவரிகளைப் பராமரிக்கும் நேரங்கள் இருந்தன அல்லது முன்புறத்தில் தொலைபேசி எண்கள் இருந்தன சில முக்கியமான எண்களைக் கூட எழுதுவதை நிறுத்திவிட்டீர்களா ஏனென்றால் அவற்றை உங்கள் மொபைல் ஃபோனில் சேமிக்க முடியும் என்பதில் உறுதியாக உள்ளீர்கள் இப்போது நீங்கள் இணைக்கக்கூடிய பல பயன்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் அதை நெட்டில் வைக்கலாம் எனவே நீங்கள் அவர்களை இழக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் உணரவில்லை எனவே ஒரு நோட்டுப் புத்தகத்தில் குறிப்பிடும் இந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் முக்கியமான தொலைபேசி எண்களைக் கூட நினைவில் வைத்திருப்பதை நிறுத்திவிட்டீர்களா எனவே நாம் 4050 தொலைபேசி எண்களை மனப்பாடம் செய்த நேரங்களை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் அது 3020 ஆக வந்தது பின்னர் குறைந்தது 10 முக்கியமான தொலைபேசி எண்கள் எனவே எத்தனை முக்கியமான தொலைபேசி எண்களை நீங்கள் நினைவில் கொள்ள முடியும் குறைந்தபட்சம் நெருக்கமானவை உங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொந்த முதலாளி மற்றும் முக்கியமான அவசர எண்கள் மொபைல் எண்கள் மருத்துவரின் மொபைல் எண் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அல்லது உங்கள் எண் என்னவென்று யாரிடமாவது சொல்வதற்கு முன் உங்கள் சொந்த மொபைலில் உங்கள் எண்ணைச் சரிபார்த்துக் கொள்ள வேண்டிய நபரா நீங்கள் எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் சில முக்கியமான எண்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவற்றை மனப்பாடம் செய்யக் கூட கவலைப்படுவதில்லை ஏனென்றால் நீங்கள் அதை சேமித்து வைப்பீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் நினைவுகூரலாம் மற்றொரு சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால் நீங்கள் உங்கள் கேமராவைப் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டீர்களா நீங்கள் புகைப்படம் எடுக்க மொபைல் மட்டுமே பயன்படுத்துகிறீர்களா உங்கள் கேமராவைப் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டீர்களா இப்போது நீங்கள் இதை மிக அதிக அதிர்வெண்ணுடன் செய்கிறீர்கள் என்று தொடர்ந்து கூறினால் பின்னர் நீங்கள் இல்லை இல்லை இல்லை என்று சொல்வதற்குப் பதிலாக இந்த கேள்விகள் அனைத்துடனும் உடன்படுகிறீர்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே இந்த மொபோர்க்ஸ் மொபைல் உயிரினங்களாக மாறிவிட்டீர்கள் மொபைல் உங்கள் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது அதை நீங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு அடிமையாக மாறிவிட்டீர்களா எனவே இது மிகவும் இன்றியமையாததாகி வருகிறது என்று நான் கூறும்போது இன்னும் அடிமையாகாத சிலர் உள்ளனர் எனவே அடுத்த நிலை என்னவென்றால் இது ஒரு கெட்ட பழக்கமாகிவிட்டது இன்னும் சில கேள்விகளைக் கேட்போம் பின்னர் நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப் போகும் விதம் நீங்கள் ஒரு அடிமையா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இப்போது ஒத்த கேள்விகள் ஆனால் வெவ்வேறு தீவிரத்துடன் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் உங்கள் தலையணைக்கு அருகில் மொபைல் வைக்கப்படாவிட்டால் நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணர்கிறீர்களா நீங்கள் அதை உங்கள் தலையணைக்கு கீழே வைக்க வேண்டுமா அல்லது அதை உங்கள் பாக்கெட்டில் எங்காவது மறைக்க வேண்டுமா அல்லது அதை உங்களுக்கு அருகில் வைக்க வேண்டுமா இல்லையெனில் நீங்கள் தூங்கவே மாட்டீர்கள் தூங்கும் போது செய்திகளைச் சரிபார்க்க நீங்கள் அடிக்கடி எழுந்திருக்கிறீர்களா எனவே நீங்கள் செய்திகளைச் சரிபார்க்காவிட்டால் ஒரு வகையான பதட்டம் நிலவுகிறது எனவே நீங்கள் தூங்கும்போது கூட நீங்கள் எழுந்து இந்த செய்திகள் வந்துள்ளனவா இல்லையா யாராவது உங்களை அழைக்கிறார்களா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் அடுத்து மொபைல் செயல்பாடுகளில் உங்கள் ஆர்வம் காரணமாக உங்கள் தூக்க வழக்கத்தை நீங்கள் தியாகம் செய்கிறீர்களா நீங்கள் 10 முதல் 7 வரை தூங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் உங்கள் நண்பர் உங்களை 10 30க்கு அழைக்கிறார் எனவே நீங்கள் உங்கள் தூக்கத்தை விட்டுக் கொடுத்தீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு விளையாட்டில் சேர வேண்டும் என்று நண்பர் விரும்பினார் ஒரு விளையாட்டு அல்லது நீங்கள் ஒரு அரட்டையில் இருக்கிறீர்கள் எனவே நீண்ட அரட்டை விளையாட்டுகள் விளையாடுவது அல்லது நீங்கள் பேஸ்புக்கிற்குச் செல்லத் தொடங்கினீர்கள் அல்லது வாட்ஸ்அப்பைப் பயன்படுத்தத் தொடங்கினீர்கள் பின்னர் நீங்கள் சில சமூக ஊடகங்களில் சேர விரும்பினீர்கள் பின்னர் நீங்கள் தகவல்களைப் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினீர்கள் மற்றும் மக்களுடன் உரையாடுவதை அனுபவிக்கிறீர்கள் இது 10 30 இல் தொடங்கியது பின்னர் திடீரென்று அது 12 30 வரை சென்றதை நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்களை உணர்கிறீர்கள் பின்னர் அது 330 என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் நேரத்தை இழக்கிறீர்கள் பின்னர் மிக முக்கியமாக இதன் காரணமாக உங்கள் தூக்க வழக்கத்தை இழக்கிறீர்களா உங்கள் மொபைல் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ முடியும் மற்றும் ஒரு கற்பனையான சூழ்நிலையில் நாம் சொல்லலாம் மொபைல் இல்லாமல் வாழ யாராவது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ முடியும் இன்று யாராவது உங்களுக்கு ஒரு கோடி ரூபாயைக் கொடுத்தால் அது என்றென்றும் இருக்க முடியுமா நீங்கள் அதை என்றென்றும் விட்டுவிட முடியுமா அல்லது 10 ஆண்டுகளுக்கு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியுமா 1 வருடத்திற்கு சில மாதங்களுக்கு 1 மாதத்திற்கு 15 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு 1 நாள் அல்லது அது சில மணிநேரங்களுக்கு அல்லது சில நிமிடங்களுக்கு மட்டுமே அல்லது நீங்கள் சத்தமாக சொல்லப் போகிறீர்கள் உங்கள் மொபைல் இல்லாமல் நீங்கள் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று உங்கள் மொபைல் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது நீங்கள் இதைச் சொல்லப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே இந்த நோமோபோபியாவால் பாதிக்கப்படுகிறீர்கள் பயம் நோமோபோபியா என்றால் பயம் நோமோ என்றால் மொபைல் போன் ஃபோபியா என்பதன் சுருக்கம் எனவே நீங்கள் 1 நிமிடத்தை இழந்தாலும் நீங்கள் வாழ முடியாது என்ற பயத்தால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் எனவே உங்களிடம் ஏற்கனவே ஒரு உள்ளார்ந்த பயம் உள்ளது நீங்கள் உங்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் பின்னர் இது ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது பின்னர் நீங்கள் அதனுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பது போல் இருக்கிறது அதை ஒரு நிமிடம் கூட விட்டுவிடுவது மிகவும் கடினம் இணையத்திலிருந்து எனக்கு கிடைத்த சுவாரஸ்யமான வேடிக்கையான மேற்கோளைப் பாருங்கள் அது கூறுகிறது நான் இறுதியாக அதை உணர்ந்தேன் மக்கள் தங்கள் தொலைபேசிகளின் கைதிகள் அதனால்தான் அவை செல்போன்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே செல் என்ற வார்த்தையில் ஒரு நாடகம் உள்ளது எனவே செல்லுலார் போன் அதே நேரத்தில் செல் சிறைச்சாலையையும் குறிக்கிறது நீங்கள் மொபைல் ஃபோனைப் பயன்படுத்தும்போது உங்கள் சொந்த சிறையில் சிக்கிக் கொள்கிறீர்கள் என்று பொருள் இன்னும் சில கேள்விகள் நீங்கள் ஆமாம் என்று பதிலளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே அடிமையான நிலையை அடைந்துவிட்டீர்கள் சில பயன்பாடுகள் திடீரென்று வேலை செய்யாதபோது ஒரு பயன்பாடு வேலை செய்யாதபோது நீங்கள் பதட்டப்படுகிறீர்களா எனவே அது உங்களை பதட்டமாக உணர வைக்கிறது மேலும் உங்கள் தொலைபேசியை இழப்பதைப் பற்றி உங்களுக்கு கனவுகள் வருகின்றனவா எனவே திடீரென்று நீங்கள் தூங்கும்போது இரவு எழுகிறீர்கள் கனவில் உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைத்தது உங்கள் தொலைபேசியை யாரோ திருடிவிட்டார்கள் அல்லது உங்கள் தொலைபேசியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் அல்லது உங்கள் பேட்டரி விரைவில் தீர்ந்துவிடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனவே பேட்டரி செயலிழந்துவிடும் என்ற பயத்தை இது ஏற்படுத்துமா அதன் காரணமாக முக்கியமான அழைப்புகளைச் செய்ய முடியாமல் போகலாம் அல்லது அதிக நபர்களுடன் பேசி இணைக்க விரும்புவதால் இருக்கலாம் நீங்கள் ஒரு கூடுதல் கைபேசியை ஒரு உதிரியாக வைத்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அந்த வகையானவரா அது ஒரு கூடுதல் கைபேசி மட்டுமல்ல ஆனால் நீங்கள் இரண்டு மூன்று தொலைபேசிகளை உங்களுடன் வைத்திருக்கிறீர்கள் குறுஞ்செய்தி அனுப்புதல் மற்றும் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக உங்களுக்கு கண் வலி மற்றும் கழுத்து பிரச்சினைகள் ஏற்படுகிறதா அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை உங்கள் கண்கள் சோர்வாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் ஒரு திரைப்படத்தைப் பார்ப்பதை நிறுத்த வேண்டும் அல்லது தொடர்ந்து அதற்கு குறுஞ்செய்தி அனுப்ப கூடாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் ஏனென்றால் அது வேதனையாக இருந்தாலும் அதை நிறுத்த முடியவில்லை உங்களுக்கு கழுத்து பிரச்சினைகள் உள்ளன அவர்கள் தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்புவதால் அதை உரை கழுத்து என்று அழைக்கிறார்கள் நீங்கள் கீழே பார்த்து குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்கள் பின்னர் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது எனவே அதன் காரணமாகவும் அதிகப்படியான பயன்பாட்டின் காரணமாகவும் நீங்கள் இந்த கண் அழுத்தத்தைப் பெறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அதைத் தொடர்கிறீர்கள் எனவே இது அடிமைத்தனத்தின் மற்றொரு அம்சத்தைக் குறிக்கிறது பின்னர் மொபைல் பயன்பாடு காரணமாக சிறிய அல்லது பெரிய கார் விபத்தை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா எனவே நீங்கள் கைபேசியில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் அழைப்பில் கலந்து கொள்கிறீர்கள் சில நொடிகளில் யாரோ ஒருவர் கடப்பதை நீங்கள் தவறவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து பின்னர் நீங்கள் ஒருவரின் மீது மோதினீர்கள் பைக் ஓட்டும்போது தொலைபேசியில் பேசுகிறீர்களா எனவே நீங்கள் ஒரு கையைப் பயன்படுத்துகிறீர்கள் மறுபுறம் அதை உங்கள் காதுகளில் வைக்கிறீர்கள் பின்னரும் பேசுகிறீர்கள் பின்னர் தொடர்ந்து வாகனம் ஓட்டிச் செல்கிறீர்கள் அலைபேசியில் அதிக ஈடுபாடு காரணமாக நீங்கள் செய்யும் முக்கியமான செயல்பாடுகளை நீங்கள் தவறவிடுகிறீர்களா நேரம் கடந்து செல்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் உணரவில்லை உங்கள் வகுப்பை நீங்கள் இழக்கிறீர்கள் ஒரு முக்கியமான சொற்பொழிவைத் தவறவிடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் கைபேசியில் விளையாடுவதால் தேர்வு போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வை நீங்கள் தவறவிடுகிறீர்கள் இப்போது நீங்கள் இந்த கட்டத்தை அடைந்திருந்தால் உளவியலாளர்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வெறித்தனமான கட்டாயக் கோளாறு இருப்பதாகக் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் வெறித்தனமாக இருக்கிறீர்கள் அதை பயன்படுத்த நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிறீர்கள் நீங்கள் முற்றிலும் தீக்கோழியைப் போலவே நீங்கள் உண்மையில் உங்கள் தலையை மணலில் புதைக்கிறீர்கள் இங்கே மொபைல் இது உங்கள் மனது முழுவதும் நிறைந்திருக்கிறது உங்கள் ஆர்வம் அனைத்தும் இந்த மொபைல் செயல்பாடுகளுக்குள் புதைக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் யதார்த்தத்தைக் காண முடியவில்லை எனவே நீங்கள் இந்த வெறித்தனமான கட்டாயக் கோளாறால் அவதிப்படுகிறீர்கள் இன்னும் சில கேள்விகள் உங்கள் தொலைபேசியை தொலைக்கும் போது நீங்கள் பீதியடைகிறீர்களா எனவே உங்கள் தொலைபேசி எங்காவது தவறாக வைக்கப்படும்போது எனவே நீங்கள் பீதியடைகிறீர்களா இது உங்கள் அடிமைத்தனத்தின் அளவையும் குறிக்கிறது நீங்கள் எவ்வளவு நிதானமாக இருக்கிறீர்கள் உங்கள் தொலைபேசி செயலிழந்தால் நீங்கள் எவ்வளவு பீதியடைகிறீர்கள் மன அழுத்தத்தை உணர்கிறீர்கள் எனவே திடீரென்று அது செயல்படுவதை நிறுத்துகிறது திரையில் காட்சி தெரியவில்லை அது சரியாகத் திறக்கப்படவில்லை அல்லது தண்ணீரில் விழுகிறது சில நேரங்களில் அது உங்கள் பாக்கெட்டில் இருந்து கீழே நழுவுகிறது இது உங்களுக்கு கடுமையான தலைவலி மன அழுத்தத்தைத் தருகிறதா பின்னர் உடனடியாக பின்வருமாறு நீங்கள் உணர்கிறீர்கள் வானம் கீழே விழுந்ததைப் போல பின்னர் நரகம் தளர்ந்து போகிறது உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உங்கள் மொபைல் ஃபோனை மீட்டெடுக்கும் வரை நீங்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா மற்றும் பிற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறீர்களா யாராவது உங்கள் தொலைபேசியைத் தொட்டால் அல்லது யாராவது செய்தியைச் சரிபார்த்தால் அல்லது உங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன நடக்கிறது அல்லது பேஸ்புக்கில் உங்கள் நண்பர்கள் யார் என்று யாராவது சரிபார்த்தால் நீங்கள் கோபப்படுகிறீர்களா நீங்கள் உடனடியாக கோபப்படுகிறீர்களா மிகவும் நெருக்கமான நபராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைத் துணையாக இருந்தாலும் உங்கள் நண்பர் அல்லது உங்கள் குழந்தைகள் அல்லது யாராவது அதைத் தொட்டால் நீங்கள் கோபப்படுகிறீர்களா முக்கியமான கூட்டங்களில் கூட அழைப்பு எடுப்பதை உங்களால் தவிர்க்க முடியாதா எனவே மிக முக்கியமான கூட்டங்கள் ஆனால் நீங்கள் அழைப்பு எடுப்பதை தவிர்க்க முடியவில்லை எனவே நீங்கள் அதை எடுக்கிறீர்கள் உங்களைப் பற்றி மக்கள் மோசமாக நினைப்பதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை உங்களைப் பற்றி அவர்கள் அது ஒழுக்கக்கேடானது மற்றும் அசிங்கமானது என்று நினைத்தாலும் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வில்லை நீங்கள் உங்கள் அழைப்பில் மூழ்கிவிட்டீர்கள் பிறகு மற்றவர்கள் என்ன உணர்வார்கள் என்பதைப் பற்றி கவலைப்படாமல் அந்த நபரிடம் பேசுகிறீர்கள் நீங்கள் அதை தவிர்க்க முடியாது என்பதால் நீங்கள் அழைப்பை எடுக்க வேண்டும் நீங்கள் நண்பர்களால் சூழப்பட்டிருந்தாலும் உங்கள் கைபேசியில் உங்களை பிஸியாக வைத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு விருந்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எப்போதும் உங்கள் கைபேசியைப் பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் முன்னால் இருக்கும் எவரையும் பார்ப்பதில்லை உங்கள் மொபைல் கட்டணங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவே உங்கள் பில் என்ன என்று யாராவது உங்களிடம் கேட்டால் எனவே நீங்கள் சொல்ல முடியாது அது சார்ந்துள்ளது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் பின்னர் அது ஒரு வரம்பை மீறுகிறது ஆரம்ப 3005008001000 க்கு பதிலாக இது 100001500020000 வரை பெரிதாக்குகிறது நீங்கள் தரவை பெருமளவில் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் அது எல்லா நேரத்திலும் பேசுவது அரட்டையடிப்பது மற்றும் மொபைல் ஃபோனைப் பயன்படுத்துவது போன்றது எனவே இது உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உயர்கிறது பின்னர் இறுதியாக நபர்களுடன் நேரில் பேசுவதை நீங்கள் வெறுக்கிறீர்களா ஆனால் அவர்களுடன் கைபேசியில் அரட்டையடிக்க விரும்புகிறீர்களா எனவே கைபேசியில் நீங்கள் ஒரே நபருடன் எந்த நேரத்திலும் முடிவில்லாமல் அரட்டையடிக்கலாம் ஆனால் நீங்கள் அதே நபரை நேருக்கு நேர் பார்க்கும்போது எனவே நீங்கள் பின் வாங்குகிறீர்கள் நீங்கள் பேச விரும்பவில்லை எனவே நீங்கள் ஹலோ ஹாய் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் கைபேசியில் பேசலாம் என்று சொல்கிறீர்கள் எனவே நான் சொன்னது போல் இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு அடிமை ஆகிவிட்டீர்கள் மற்றும் பின்னர் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் செய்யும் இந்த பாடத்திட்டத்தின் பங்கேற்பாளர்களாக உங்கள் மனித ஆளுமையை நீங்கள் தக்கவைத்துக்கொள்வது முக்கியம் எவ்வாறாயினும் பயனுள்ள தொழில்நுட்பம் உங்களை ஈர்க்க முயற்சிக்கும் ஆனால் அதன் தாக்கத்தின் தீங்கு விளைவிக்கும் பகுதியை நீங்கள் உணர வேண்டும் பின்னர் நான் சொன்னது போல் நீங்கள் மனிதகுலத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் மனித குணங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள் அங்கு தொழில்நுட்பம் முற்றிலும் வந்து உங்களை ரோபோக்களைப் போல செயல்பட வைக்கிறது எனவே முற்றிலும் தொழில்நுட்ப ரீதியாக சூழப்பட்ட இந்த உலகில் மனிதனாக மாறுவது எப்படி அங்கு சோதனைகளை குறிப்பாக மின்னணு சோதனைகளை எதிர்ப்பது மிகவும் கடினம் ஆரம்பத்தில் இது கடினம் என்று நான் சொல்கிறேன் ஆனால் நான் சொன்னது போல் விரைவில் அல்லது பின்னர் பயிற்சி செய்ய முயற்சிக்கவும் ஒவ்வொரு நாளும் சிறிய படி எடுத்து பின்னர் சிறிய அதிர்வெண்ணுடன் தொடங்கி இந்த பழக்கங்களை அதிகரித்து உருவாக்கவும் இந்த பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் ஒரு நாளில் சிறிது மொபைல் இல்லாத நேரத்தை வைத்திருங்கள் 6 முதல் 7 வரை அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கும் என்று மக்களுக்குத் தெரியும் ஏனென்றால் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் அல்லது நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினருடன் ஆன நேரம் அல்லது இது உங்கள் முழு மொபைல் ஆஃப் நேரமாகும் யாரும் உங்களை அணுக முடியாது அல்லது நீங்கள் நூலகத்தில் இருப்பதை அவர்கள் அறிவார்கள் அல்லது நீங்கள் வகுப்பில் இருப்பதை அவர்கள் அறிவார்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நாளில் ஓய்வு நேரம் இருப்பதை அவர்கள் அறிவார்கள் நீங்கள் உங்கள் கைபேசியைத் தொட மாட்டீர்கள் நீங்கள் தூங்கும் போது கைபேசியை அணைத்து வைக்கவும் கதிர்வீச்சு உங்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள் எனவே உங்கள் உடலில் நீங்கள் எங்கு வைத்தாலும் அதுவே நடக்கும் எனவே நான் கூறப் போகும் அடுத்த விஷயம் இதுதான் பேசும்போது தொலைபேசியிலிருந்து தூரமாக இருங்கள் எனவே அதை உங்கள் காதுகளுக்கு அருகில் வைப்பது உண்மையில் கதிர்வீச்சு உங்கள் காதுகளை பாதிக்கும் உங்கள் உடலை பாதிக்கும் எனவே ஒரு தூரத்தை வைத்திருக்க முயற்சிக்கவும் மீண்டும் ஸ்பீக்கர் பயன்முறையைப் பயன்படுத்தவும் பின்னர் நீங்கள் அதைக் கேட்க முடியும் நீங்கள் நெரிசலான இடத்தில் இல்லாவிட்டால் அது மிகவும் தனிப்பட்ட உரையாடலாக இல்லாவிட்டால் எனவே மீண்டும் நீங்கள் ஒரு ப்ளூ டூத்தை பயன்படுத்தினால் அதை தொலைபேசியிலிருந்து விலக்கி வைத்திருங்கள் எனவே இன்னும் அது உங்களைக் காப்பாற்ற முடியும் எனவே தொலைபேசியை உங்கள் காதுகளில் வைத்து பேசும்போது கூட உங்களுடன் வைத்திருப்பதைக் குறைக்க முயற்சிக்கவும் அதை முடிந்தவரை உங்களிடமிருந்து விலகி வைத்திருங்கள் அதை உங்கள் பாக்கெட்டில் வைக்க வேண்டாம் எனவே நீங்கள் அதை ஒரு கைப்பையில் எடுத்துச் செல்ல முடிந்தால் அதை மொபைலுக்கான சிறிய பையில் வைக்கலாம் உங்கள் பாக்கெட்டில் வைப்பதற்குப் பதிலாக அதை எடுத்துச் செல்ல முடிந்தால் குறிப்பாக உங்கள் இதயத்திற்கு சற்று மேலே அங்கு அது மிகவும் மோசமாக பாதிக்கப் போகிறது ட்ரவுசர் பாக்கெட்டில் வைத்தாலும் அது தொடைகளை பாதிக்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள் இது எலும்பு புற்றுநோய் மற்றும் கதிர்வீச்சு பாதிக்கும் பிற விஷயங்களைக் கொடுக்கிறது எனவே இதிலிருந்து உங்களை விலக்கி வைக்க முயற்சி செய்யுங்கள் மொபைலை உங்கள் அடிமையாக உங்கள் வேலைக்காரனாக நடத்துங்கள் நீங்கள் ராஜாவாக இருங்கள் நீங்கள் எஜமானராக இருங்கள் ஆனால் அது உங்கள் எஜமானராக விதிமுறைகளை ஆணையிட அனுமதிக்காதீர்கள் கைக்கடிகாரத்தைப் பயன்படுத்துங்கள் பின்னர் நீங்கள் விரும்பும் எந்த வகையையும் பயன்படுத்துங்கள் கால்குலேட்டர்களைப் பயன்படுத்துங்கள் எல்லா நேரத்திலும் மொபைல் எடுத்துக்கொள்வதைத் தவிர்க்கவும் முக்கியமான தொலைபேசி எண்களைக் குறிப்பிட மெமோ பேட்களைப் பயன்படுத்தவும் முக்கியமான தொடர்பு எண்களைக் குறிப்பிடவும் நீங்கள் தொலைபேசியில் கால்குலேட்டரைப் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஏனெனில் நீங்கள் வெளியில் இருக்கும்போது நீங்கள் எல்லா நேரத்திலும் கால்குலேட்டரை எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை ஆனால் உங்கள் மேசையில் கால்குலேட்டர் உள்ளது மற்றும் மொபைல் போன் உள்ளது உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும்போது கால்குலேட்டரைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் எனவே இதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துவதைத் தவிர்க்கலாம் நீங்கள் யாரை அழைத்தாலும் உங்கள் அழைப்புகள் மற்றும் செய்திகளை வெளிப்படையாக வைத்திருங்கள் எனவே உங்கள் ஃபேஸ்புக்கில் யார் இருந்தாலும் உங்கள் வாட்ஸ்அப்பில் யார் இணைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிப்படையாக இருக்க முடியுமா நீங்கள் அதை முடிந்தவரை வெளிப்படையாக செய்ய முடியுமா எனவே உங்கள் நண்பர்கள் அதைப் பார்க்க முடியும் அல்லது யார் வேண்டுமானாலும் அதைப் பார்க்க முடியும் உங்கள் மனைவி பார்க்க முடியும் எனவே இது வெளிப்படையாக இருக்க முடியுமா எனவே அதை வெளிப்படையாகச் செய்வது உண்மையில் நிறைய மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது இது உங்களுக்கு மன அமைதியைத் தருகிறது பின்னர் அது மோசமான மன அழுத்தத்திலிருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கிறது தொடர்புகள் இருந்தால் விவாதங்கள் இருந்தால் நீங்கள் அதை சிலருக்குக் காட்ட விரும்பவில்லை குறிப்பாக எல்லா நேரங்களிலும் உங்கள் மொபைலை யாரோ ஒருவர் பார்ப்பதைத் தடுக்க உங்கள் மனம் விழிப்புடன் முயற்சித்துக்கொண்டே இருக்கும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் உளவியல் அழுத்தத்தில் இருப்பீர்கள் மனிதனாக இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் வாகனம் ஓட்டும்போது ஒருபோதும் உங்கள் கையில் மொபைல் வைத்திருக்க வேண்டாம் மீண்டும் நீங்கள் அதை தூரத்தில் வைத்திருக்கலாம் காரில் ஒரு ஸ்பீக்கரை பயன்படுத்தலாம் அல்லது பைக் ஓட்டும்போது நீங்கள் அதை நிறுத்த முயற்சிக்கிறீர்கள் பின்னர் கேட்கிறீர்கள் பின்னர் தொடர்கிறீர்கள் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் தாமதமாக சென்றாலும் பரவாயில்லை நீங்கள் அவசரத்தில் இருந்தால் உங்களால் நிறுத்த முடியாது எனவே அழைப்பு ஒலிப்பதை விட்டுவிடுங்கள் நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்பதை மற்றவர் உணரட்டும் நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைந்தவுடன் மீண்டும் அழைக்கவும் வரைபடங்கள் மூலம் முகவரிகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் மக்களைக் கேட்கவும் அந்த நாட்களில் நாம் வரைபடங்களைப் பயன்படுத்தினோம் அல்லது நாம் மக்களைக் கேட்டுக்கொண்டிருந்தோம் பின்னர் அதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தோம் எனவே மனித தொடர்பு அப்படியே இருந்தது எனவே இப்போது எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜி எஸ்ஸைப் பயன்படுத்துகிறீர்கள் எல்லா நேரத்திலும் ஜி எஸ் உங்களை குறிப்பிட்ட விரும்பிய இடத்திற்கு துல்லியமாக அழைத்துச் செல்வதில்லை சில நேரங்களில் நீங்கள் ஒரு சுற்றுப்பாதையை கூட எடுக்கிறீர்கள் அது முற்றிலும் இன்றியமையாததாக இருக்கும்போது அதைப் பயன்படுத்துங்கள் அவசரமாக மற்றும் முற்றிலும் அறியப்படாத இடமாக இருந்தால் பயன்படுத்தவும் ஆனால் நீங்கள் அதைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்க முடிந்தால் பின்னர் உங்களுக்குத் இடங்களை சிறிது தெரிந்தால் ஆனால் சற்று அறியப்படாத முகவரியாக இருந்தால் யாரையாவது கேட்பதன் மூலம் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் அதைச் செய்ய முயற்சிக்கவும் இறுதிப் பகுதியில் நீங்கள் மொபைல் ஆசாரத்தை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதற்கான சில பரிந்துரைகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் எனவே ஆசாரம் என்பது உண்மையில் சமூக விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட சரியான நடத்தை குறிப்பாக நீங்கள் மக்களால் சூழப்பட்டிருந்தால் மற்றும் இதைப் பயன்படுத்தும்போது எனவே நீங்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளும்போது அடிப்படையில் பின்பற்றக்கூடிய சில ஆசாரங்கள் யாவை மொபைல் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் அல்லது முடிந்தவரை நேருக்கு நேர் தொடர்புகளைப் பயன்படுத்தவும் நீங்கள் அதே கட்டிடத்தில் இருந்தால் பக்கத்து வீட்டில் இருப்பவர் அல்லது அதே பிளாக்கில் இருக்கும் ஒருவரை மொபைலில் அழைப்பதற்குப் பதிலாக விரைவாக நேரில் சென்று அந்த நபருடன் பேசுங்கள் அதைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ஒரே வீட்டில் ஒரே அலுவலகத்தில் இருக்கும் நபர்களை கைபேசியில் அழைப்பதைத் தவிர்க்கவும் எனவே அதைத் தவிர்க்கவும் எனவே பின்னர் அந்த நபருடன் பேசுங்கள் முற்றிலும் அவசியமானபோது மட்டுமே மொபைல் பயன்படுத்துங்கள் இப்போது பொதுவாக இந்தியாவிலும் மற்றும் சில ஆசிய நாடுகளிலும் கூட மொபைலை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான ஒரு வெறித்தனமான போக்கு உள்ளது ஆனால் ஐரோப்பாவில் உள்ள இடங்களில் மற்றும் எல்லாவற்றிலும் நீங்கள் அதைப் பயன்படுத்துவதைக் காணவில்லை நான் ருமேனியாவில் ஒரு மாநாட்டிற்குச் சென்றேன் மாநாட்டு அமைப்பாளர் பங்கேற்பாளர்களுடன் ஒரு பெண் இருந்தார் நாங்கள் சுற்றுப்பயணத்திற்காக வெளியே அழைத்துச் செல்லப்பட்டோம் பின்னர் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தோம் பின்னர் பெரும்பாலான மக்கள் மொபைல் போன்களைப் பயன்படுத்துவதை நான் பார்க்கவில்லை எனவே இரவில் 8 மணிக்கு நாம் பார்த்த தளங்களில் அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்தினர் எனவே நீங்கள் விரும்பினால் டாக்ஸிகளைப் பெறலாம் என்று அமைப்பாளர் கூறினார் பின்னர் அவர் ஒரு டாக்ஸியை எடுக்க செல்லட்டுமா என்று கேட்டார் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் என்று நான் சொன்னேன் எனவே அந்த பகுதியை சுற்றி யாரும் இல்லை நீங்கள் அதை எவ்வாறு நிர்வகிக்கப் போகிறீர்கள் என்னிடம் எனது மொபைல் இல்லை எனவே வெவ்வேறு நாட்டின் காரணமாக நான் வேறு சிம் பயன்படுத்தவில்லை எனவே அவள் உடனடியாக கைப்பையிலிருந்து மொபைல் எடுத்தாள் பின்னர் அவள் மொபைல் பயன்படுத்துவேன் என்று சொன்னாள் இப்போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அதிர்ச்சியடைந்தேன் ஏனென்றால் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை 12 மணி நேரம் மொபைல் அவரது கைப்பையில் இருந்தது ஒரு கணம் கூட அவர் மக்களுடன் அரட்டையடிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ அதை வெளியே எடுக்கவில்லை நாங்கள் பல இடங்களுக்குச் சென்றோம் அல்லது யாருக்காவது குறுஞ்செய்தி அனுப்பினோம் ஆனால் அருகில் போன்கள் இல்லாத இடத்தில் நாங்கள் இருந்தபோது மொபைலைப் பயன்படுத்தி ஒரு டாக்ஸியை அழைப்பது மிகவும் அவசியமாக இருந்தது பின்னர் அவள் அதை வெளியே எடுத்தாள் எனவே அது முற்றிலும் அவசியமானபோது மட்டுமே நீங்கள் அதைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர இது எனக்கு ஒரு நல்ல குறிகாட்டியாக இருந்தது நீங்கள் முடிந்தவரை பயன்பாட்டைக் குறைக்க வேண்டும் பின்னர் உங்கள் நேரத்தை செலவிட யாரையும் அழைக்க வேண்டாம் எனவே மற்றவர்களின் நேரத்தைப் பற்றி கவலைப்படுங்கள் பின்னர் நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் பின்னர் வேறொருவர் என்ன செய்வார் என்பதைப் பற்றி முற்றிலும் கவலைப்படுவதில்லை இதேபோல் ஒரு செய்தியில் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்பமான விஷயத்தைக் கேட்க கைபேசியில் யாரையும் அழைக்க வேண்டாம் ஒரு சிறிய சந்தேகம் நேரம் என்ன பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மிகவும் சிறிய விஷயங்களை தெளிவுபடுத்துவது நீங்கள் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி தெளிவுபடுத்தினால் அது மற்ற நபருக்கு பல அழுத்தமான தருணங்களைத் தவிர்க்கும் குறிப்பாக மற்றவர் பிஸியாக இருந்தால் அந்த நபர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் ஒரு சிறிய விஷயத்திற்காக அழைக்கும்போது அவர்கள் ஒரு சூடான விவாதத்தில் மிகவும் பிஸியாக இருக்கும்போது உங்கள் தொலைபேசி ஒலிக்கிறது அது அடிக்கடி ஒலிக்கிறது மற்றும் அந்த நபரை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது அது உண்மையில் எரிச்சலூட்டுகிறது அது அந்த நபரை தொந்தரவு செய்கிறது மேலும் சிலர் ஒருமுறை மொபைல் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் எனவே ஒரு பீப் ஒலி அல்லது ஒரு ஒலி வரும் தருணம் உடனடியாக அவர்கள் தொலைபேசிக்கு ஓடுகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அங்கு எதுவும் இல்லை என்பதை அவர்கள் காண்கிறார்கள் அவர்கள் மிகவும் ஏமாற்றமடைகிறார்கள் எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள் குறிப்பாக இது ஒரு அற்பமான சிறிய தகவலாக இருந்தால் ஒரு குறுஞ்செய்தியைப் பயன்படுத்தவும் ஒருவரின் நேரத்தை அவர்களின் பிஸியான அட்டவணையில் அழைப்பதன் மூலம் கடத்த வேண்டாம் அப்படி நீங்கள் அழைக்க வேண்டியிருந்தால் மிகவும் பொருத்தமான நேரத்தைக் கண்டுபிடித்து பின்னர் அழைக்கவும் எனவே அதை முழுவதுமாக கடத்த வேண்டாம் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் பரிவுணர்வுடன் இருங்கள் பிஸியானவர்களை முடிந்தவரை அழைப்பதைத் தவிர்க்கவும் அவர்களின் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள் எங்கு ஒரு உரைச் செய்தி அல்லது மின்னஞ்சல் சிறந்த உதவுமோ அங்கு மொபைல் அழைப்பைப் பயன்படுத்த வேண்டாம் இன்று கார்ப்பரேட் அலுவலகங்களிலும் பின்னர் ஐ டி போன்ற இடங்களிலும் பெரும்பாலான நிறுவனங்களிலும் உள்ளதைப் போல அனைத்தும் மின்னஞ்சல் மூலம் செய்யப்படுகின்றன எனவே மக்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் மொபைல் போனில் மின்னஞ்சலை சரிபார்க்கிறார்கள் மடிக்கணினியில் எல்லா நேரத்திலும் அது சரிபார்க்கப்படுகிறது எனவே அந்த நபர் அடிக்கடி மின்னஞ்சலைச் சரிபார்க்கிறார் என்று உங்களுக்குத் தெரிந்தால் அந்த நபரை மொபைலில் அழைப்பதற்குப் பதிலாக ஒரு மின்னஞ்சலை அனுப்பலாம் பின்னர் அந்த நபரின் நேரத்தை எடுத்து உங்கள் நேரத்தையும் பயன்படுத்தலாம் இப்போது வணிக அழைப்புகளைப் பொறுத்தவரை முதலில் மிகவும் பொருத்தமான நேரத்தை அடையாளம் காணவும் எனவே நான் சொன்னது போல் சில நேரங்களில் நேர்காணல்கள் கூட இதைப் பயன்படுத்தி நடத்தப்படுகின்றன இதைப் பயன்படுத்தி மிக முக்கியமான அழைப்புகள் வருகின்றன எனவே மிகவும் பொருத்தமான நேரத்தைக் கண்டறியுங்கள் முதலில் நீங்கள் செய்தி அனுப்பி அழைக்க இது சரியான நேரமா என்று கேட்கலாம் அல்லது நீங்கள் அழைக்கும்போது கூட அந்த நபரை அழைக்க இது சரியான நேரமா என்று நீங்கள் கேட்கலாம் அந்த நபர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் 1 மணி நேரத்திற்குப் பிறகு அழைக்க முடியுமா என்றால் நீங்கள் 1 மணி நேரத்திற்குப் பிறகு அழையுங்கள் அல்லது நீங்கள் எப்போது அழைக்க வேண்டும் என்று நியமனம் செய்யுங்கள் நீங்கள் ஊடுருவியிருந்தால் நீங்கள் 2 நிமிடங்கள் மட்டுமே எடுப்பீர்கள் என்று கூறும்போது 20 நிமிடங்கள் அல்லது 2 மணி நேரம் எடுக்க வேண்டாம் இது நியாயமற்ற நாகரீகமற்ற நடத்தை உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பது இது மிகவும் ஆக்ரோஷமான மற்றும் உணர்ச்சியற்ற நடத்தை மற்றும் அடுத்த முறை அந்த நபர் உங்கள் அழைப்பை எடுக்க விரும்ப மாட்டார் உங்களிடம் கேட்கப்பட்டால் மட்டுமே தவறவிட்ட அழைப்புகளை நினைவூட்டல்களாகப் பயன்படுத்தவும் எனவே சிலர் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்னை அழையுங்கள் என்று நான் கூட என் மாணவர்களிடம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் இல்லையெனில் நான் பதிலளித்திருந்தால் நீங்கள் எனக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் எனவே அவ்வாறு செய்யும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் ஒரு தவறவிட்ட அழைப்பைக் கொடுக்கிறீர்கள் இல்லையெனில் அதைச் செய்ய வேண்டாம் மற்ற நபர் மீண்டும் அழைத்து உங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தவறவிட்ட அழைப்புகளை கொடுக்க வேண்டாம் அது மீண்டும் மற்றொரு கெட்ட பழக்கம் யாராவது உங்களை அழைக்க வேண்டும் என விரும்பினால் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த விரும்பினால் அந்த நபரை அழைக்கவும் நீங்கள் மீண்டும் அழைப்பீர்கள் என்று அந்த நபரிடம் நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் ஒரு அழைப்பு கொடுக்கிறீர்கள் ஆனால் ஒருபோதும் தவறவிடப்பட்ட அழைப்பை வழங்க வேண்டாம் மற்ற நபரை உங்களை அழைக்கச் செய்ய வேண்டாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அழைக்காமல் இருக்க முக்கியமான புள்ளிகளை எழுதி வைத்திருங்கள் மொபைல் உங்கள் கையில் இருப்பதாக மக்கள் அடிக்கடி உணர்கிறார்கள் நீங்கள் பொத்தானை அழுத்தலாம் மறுமுனையில் உள்ள மற்றவர் ஒரு அடிமையைப் போல உங்களிடம் ஓடி வந்து உங்கள் பேச்சைக் கேட்கிறார் அது அந்த ஜீனியைப் போன்றது நீங்கள் அழுத்துகிறீர்கள் பின்னர் அந்த நபர் வந்து உங்களிடம் கலந்து கொள்கிறார் எனவே இது மீண்டும் ஒரு மிக ஆக்ரோஷமான மற்றும் சுய மையப்படுத்தப்பட்ட நடத்தையைக் குறிக்கிறது முக்கியமான விஷயங்களைக் குறிப்பிடவும் நீங்கள் அழைக்கும் போது நபரிடம் எல்லா விருப்பங்களையும் கேளுங்கள் இதனால் நீங்கள் மொபைலில் கூட அழைப்பை முடிக்கலாம் மற்றவர் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அழைப்பைத் திரும்பப் பெறுகிறார் பிறகு நீங்கள் தவறவிட்ட விஷயத்தைப் பற்றித் தெரிந்துகொள்ள உடனடியாக அழைக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறீர்கள் இரண்டு மூன்று நிமிட இடைவெளியில் மூன்று அழைப்புகள் நான்கு அழைப்புகள் செய்யப்பட்டன ஏனென்றால் நீங்கள் எதையோ மறந்துவிட்டீர்கள் இப்போது மற்ற நபரை தொந்தரவு செய்ய உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் கவலைப்படுவதால் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதால் பின்னர் நீங்கள் உண்மையில் மற்றொரு நபரை அழைக்கும் வரை உங்கள் மன அழுத்தம் நீங்காது என்று உணர்கிறீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எதையாவது நினைவில் வைத்து அந்த நபரை அழைக்கிறீர்கள் எனவே அதற்கு முன் உங்கள் மன அழுத்தத்தை அகற்றி அனைத்து முக்கியமான புள்ளிகளையும் குறிப்பிட்டு பின்னர் நீங்கள் அந்த நபரை அழையுங்கள் வணிகக் கூட்டங்களில் உங்கள் தொலைபேசி சைலென்ட் நிலையில் இருக்க வேண்டும் அல்லது அணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது அவசியம் ஒரு தீவிரமான விவாதத்தில் இருக்கும்போது அது ஒலிக்கும் என்றால் எல்லோரும் உங்களைப் பார்த்து கோபப்படுவார்கள் அதே விஷயம் நேர்காணல்கள் தேர்வு அரங்குகள் மற்றும் பிற தடைசெய்யப்பட்ட பகுதிகளில் உங்கள் மொபைல் போனை எடுத்துச் செல்ல வேண்டாம் தேவைப்பட்டால் அதை அணைத்து வைக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு தேர்வுகளின் முடிவிலும் நமது சொந்த ஐஐடி கேட் தேர்வுகள் ஜே இ தேர்வுகள் போன்ற பல தேர்வுகளில் எனக்குத் தெரியும் ஒவ்வொரு தேர்வின் முடிவிலும் பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் குறைந்தபட்சம் நான்கு முதல் ஆறு மாணவர்கள் தங்கள் சட்டைப் பையில் மொபைல் போன்களை வைத்திருந்ததால் அபராதம் விதிக்கப்படுகிறார்கள் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது ஒலித்தது அது சில அழைப்புகளைச் செய்தது அவர்கள் பிடிபட்டனர் பின்னர் அவர்கள் அதிலிருந்து முற்றிலும் விலக்கப்பட்டனர் மேலும் தேர்வு பூஜ்யமாக கருதப்பட்டது மேலும் அவர்களின் தேர்வு வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டது எனவே நேர்காணல்கள் தேர்வு அரங்குகளில் அதை பயன்படுத்த வேண்டாம் நேர்காணல்கள் மீண்டும் இது மிகவும் அசிங்கமான சூழ்நிலையை உருவாக்குகிறது எனவே நான் மற்றவர்களுடன் ஒரு நேர்காணலில் இருந்தேன் அந்த பெண் வேட்பாளருக்கு ஒரு அழைப்பு வந்தது மற்றும் நேர்காணல் எப்படி நடக்கிறது என்று அம்மா அல்லது அத்தை அவளிடம் கேட்கிறார்கள் எனவே நேர்காணலில் என்ன நடக்கிறது நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கிவிட்டீர்களா எனவே அவள் இல்லை என்று சொன்னாள் நான் உங்களுக்குச் சொல்வேன் மீண்டும் இரண்டு கேள்விகளுக்குப் பிறகு மீண்டும் அழைப்பு வருகிறது என்ன நடந்தது இப்போது அழைப்பை முடித்து விடுங்கள் என்று அவளிடம் சொன்னோம் எனவே அவர் பின்னர் அழைப்பை முடித்தார் நாங்கள் வேட்பாளரைத் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை உங்களுக்குச் சொல்லத் தேவையில்லை எனவே நேர்காணல் மற்றும் தேர்வின் போது நீங்கள் அதை உணர வேண்டும் எனவே கைபேசியில் ஒருவருடன் பேசுவது மிக முக்கியமான விஷயம் அல்ல நீங்கள் நேருக்கு நேர் தொடர்பு அல்லது வணிகக் கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு அழைப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் தேவைப்பட்டால் அனுமதி பெறுங்கள் அழைப்பு டோன் ரிங் டோன் மீண்டும் நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளும் ஒன்று ஆனால் இது உங்கள் ஆளுமையைப் பற்றி உங்களைப் பற்றி நிறையச் சொல்கிறது அதை மிகவும் கண்ணியமாகவும் பொருத்தமாகவும் வைத்திருங்கள் அது யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தாத வகையில் அல்லது யாருடைய உணர்வுகளையும் பாதிக்காத வகையில் அதை வைத்திருங்கள் அவர்கள் அதைக் கேட்கும்போது அதைப் பற்றி அவர்கள் நன்றாக உணரட்டும் அதைப் பற்றி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இது ஒரு நல்ல விருப்பமாக இருக்கலாம் அது ஒரு நல்ல இசையாக இருக்கலாம் ஆனால் அது யாருடைய உணர்வையும் புண்படுத்த வேண்டாம் அவர்கள் உங்களுடன் பேசத் தொடங்குவதற்கு முன்பே பொது இடங்களில் அல்லது பேருந்துகளில் தொலைபேசியில் சத்தமாக பேசுவதைத் தவிர்க்கவும் எனவே முடிந்தவரை மென்மையாக அதனால் மற்றவர் கேட்காமல் இருப்பர் பின்னர் நீங்கள் தொலைபேசியில் பேசும் ஒருவரை தொந்தரவு செய்யாமல் இருங்கள் மேலும் ஒரு விருந்தில் உங்கள் முன் அமர்ந்திருக்கும் நபருடன் தனிப்பட்ட முறையில் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது முறையான வணிக உறவில் கூட நான் போட்டுள்ள கார்ட்டூனைப் பாருங்கள் எனவே அவர் அந்த பெண்ணின் காதலனாகவோ அல்லது கணவராகவோ இருக்கலாம் அவள் சொல்கிறாள் நான் பேசும்போது நீங்கள் என்னைப் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் தொலைபேசியை என் நெற்றியில் கட்டினால் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா எனவே அவர் அவளைப் பார்க்கிறார் என்று அவளால் கற்பனை செய்து பார்க்க முடியும் எனவே நான் உங்கள் தொலைபேசியை என் நெற்றியில் வைக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள் எனவே இது இந்த மட்டத்தை எட்டக்கூடாது இறுதியாக மேலும் இரண்டு புத்திசாலித்தனமான பரிந்துரைகள் உங்கள் கேமெரா காலெண்டர் அலாரம் கடிகாரம் மற்றும் வாக்மேனுக்கு பதிலாக உங்கள் அலைபேசி வந்துவிட்டது மேலும் வாக்மேன் ஏற்கனவே ஒரு வகையான வழக்கற்றுப் போன துண்டாக மாறிவிட்டது ஆனால் அது உங்கள் குடும்பத்தையும் உண்மையான நண்பர்களையும் மாற்ற அனுமதிக்காதீர்கள் இறுதியில் உங்கள் மொபைல் எண் உங்களுக்கு பிடித்த ஒருவரின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கட்டும் உங்கள் முதலாளி உங்கள் குடும்பத்தினர் உங்கள் நண்பர்கள் உங்கள் சக ஊழியர்கள் ஒருபோதும் தடுக்கப்பட்ட பட்டியலில் முதலிடத்தில் இருக்கவேண்டாம் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி உங்கள் மொபைல் போனை நீங்கள் திறம்பட பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் தேவையற்ற பயன்பாட்டைக் குறைத்து உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள் மற்றவர்களின் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கவும் மற்றவர்களின் மன அழுத்தத்தையும் குறைக்கவும்